பிசிக்கலி அன்குலோனபுல் ஃபங்ஷன்ஸ் மூன்றாம் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இது என்பிடிஇஎல் தொடரின் செக்யூர் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங்என்ற பாடத் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் நமது முந்தைய இரண்டு காணொளி விரிவுரையில் பிசிக்கலி அன்குலோனபுல் ஃபங்ஷன்ஸ் என்பதைப்பற்றிய அறிமுகத்தை நாம் பார்த்திருக்கின்றோம் பொதுவாகநாம் பார்த்தது என்னவென்றால் டிஜிட்டல் பிங்கர் பிரிண்ட்டிங் டெக்னிக்ஸ் இதை பயன்படுத்தி ஆத்தன்டிகேஷனை சாதனத்தில் உள்ள சீக்ரெட் கீகள் பயன்படுத்தாமல் எப்படி பெறுவது என்பதைப் பற்றி நாம் பார்த்தோம் ஒவ்வொரு பியூஎஃப்ம் நல்ல இன்டர் மற்றும் இன்ட்ரா சிப் வேறுபாட்டை கொண்டிருக்க வேண்டும் இது அதிகளவில் பயன்படுத்தப்படும் கிரிப்டோகிரபி பயன்பாடுகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இந்த விரிவுரையில் நாம் பார்க்க விருப்பது என்னவென்றால் எப்படி பியூஎஃப் பயன்படுத்திஆத்தன்டிகேஷனை வழங்குவது இதைப்பற்றி பார்க்க இருக்கின்றோம் எனவே நாம் உண்மையில் இங்கே ஒரு சேவையகத்தை வைத்திருக்கும் ஒரு அமைப்பைப் பார்க்கிறோம் எங்களிடம் ஒரு ஏட்ஜ் டிவைஸ் உள்ளது மேலும் இந்த ஏட்ஜ் டிவைஸ் பிசிக்கலி அன்குலோனபுல் ஃபங்ஷனைப் பெற்றுள்ளது அதில் பியூஎஃப் உள்ளது எனவே நாங்கள் உண்மையில் இங்கே தீர்த்துவைக்க முயற்சிக்கும் சிக்கல் என்னவென்றால்சேவையகம் எவ்வாறு ஆத்தன்டிகேஷனை இந்த பியூஎஃப்பை பயன்படுத்தி இந்த குறிப்பிட்ட சாதனத்திற்கு வழங்கும் என்பதாகும் எனவே இதற்கான வழி என்னவென்றால் இந்த பியூஎஃப்பை தயாரிக்கும் நேரத்தில் தயாரிப்பாளர் சேலஞ்சுகளுக்கும் அதற்கான ரெஸ்பான்ஸ்களுக்கும் ஒரு தரவுத்தளத்தை உருவாக்குவார் இங்கே இந்த தரவுத்தளம் சிஆர்பி தரவுத்தளம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது சேவையகத்தில் சேமிக்கப்படும் எனவே சிஆர்பி தரவுத்தளத்தில் ஒரு சேலஞ்ச் மற்றும் இந்த குறிப்பிட்ட சாதனத்திலிருந்து எதிர்பார்க்கப்படும் ரெஸ்பான்ஸ் உள்ளது ஆகவே இந்த ஏட்ஜ் டிவைஸ் களமிறக்கப்பட்டால் மற்றும் இது உண்மையில் சில பயன்பாடுகளில் சில நேரங்களில் பயன்படுத்தப்படுகிறது அல்லது இந்த டிவைசை ஆத்தன்டிகேஷன் செய்ய நமக்கு சேவையகம் தேவைப்படுகின்றது அத்தகைய ஆத்தன்டிகேஷன் தேவைப்படும்போது சேவையகம் சிஆர்பி டேபிளிலிருந்து ஒரு சேலஞ்சை எடுத்து இந்த ஏட்ஜ் டிவைஸ்சிற்கு இந்த குறிப்பிட்ட சேலஞ்சை அனுப்பும் இந்த ஏட்ஜ் டிவைஸ் இந்த சேலஞ்சை அதன் பியூஎஃப் மற்றும் பெரும்பாலும் அதனுடன் தொடர்புடைய ரெஸ்பான்சில் பயன்படுத்தும் இதனால் ரெஸ்பான்ஸ் சேவையகத்திற்கு திருப்பி அனுப்பப்படும் ஆகவே இங்கே நாம் குறித்துக் கொள்வது என்னவென்றால் இந்த ஏட்ஜ் டிவைசில் கிரிப்டோகிராஃபிக் பயன்படுத்தப்படவில்லை என்கிரிப்ஷன் அல்லது டிகிரிப்ஷன் அல்லது ஸ்டோர்டு கீகள் எதுவும் இல்லை ஆகவே சேலஞ்ச் மற்றும் ரெஸ்பான்ஸ் தெளிவான உரையில் அனுப்பப்படும் இப்போது சேவையகம் ஏட்ஜ் டிவைஸ்சிலிருந்து ரெஸ்பான்சை பெற்றவுடன் அது சேமித்து வைத்திருக்கும் சிஆர்பி தரவுத்தளத்தைப் பார்க்கும் மேலும் இது சிஆர்பி தரவுத்தளத்தில் சேமித்து வைத்திருக்கும் ரெஸ்பான்சை ஏட்ஜ் டிவைசிலிருந்து பெறப்பட்ட ரெஸ்பான்ஸ் உடன் ஒப்பிடும் அடிப்படையில் இது இரண்டிற்கும் இடையிலான ஹேமிங் தூரத்தைப் பார்த்து இந்த ரெஸ்பான்ஸ் உண்மையில் இந்த குறிப்பிட்ட சாதனத்திலிருந்து தோன்றியதா என்பதை தீர்மானிக்கும் எனவே இத்தகைய முறையில் ஏட்ஜ் டிவைஸ் ஆத்தன்டிகேஷன் செய்யப்படுகின்றது இப்போது உதாரணமாக இங்கே மற்றொரு ரோக் டிவைஸ் இருப்பதாகவும் அது ஏட்ஜ் டிவைஸ்சின் அசல் போன்று தோற்றமளிக்க முயற்சிப்பதாகவும் சொல்லலாம் இப்போது சேவையகம் சேலஞ்சை அனுப்பும் போதுரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கும் என்பதை பியூஎஃப்பின் பண்புகளை கொண்டு கணிப்பது என்பது கடினமான ஒன்று இந்த ரோப் டிவைசில் பியூஎஃப் செயல்படுத்தப்பட்டாலும் கூட ரெஸ்பான்ஸ் ஆனது ஏட்ஜ் டிவைஸ்சிலிருந்து பெறப்படுகின்ற அசல் பதிலை விட வித்தியாசமாக இருக்கும் ஆகவே ரெஸ்பான்ஸ் ஆனது சேவையகத்திற்குச் செல்லும்போது இந்த ரெஸ்பான்ஸ் தரவுத்தளத்தில் சேமிக்கப்பட்ட ரெஸ்பான்ஸ் உடன் பொருந்தவில்லை என்பதை சேவையகத்தால் அடையாளம் காண முடியும் எனவே இது இந்த டிவைசை நிராகரிக்கும் பின்னர் அது இந்த ஆத்தன்டிகேஷன் சரியானதாக இல்லை என்பதனை தெரிவிக்கும் எனவே பியூஎஃப் அடிப்படையிலான ஆத்தன்டிகேஷன் நுட்பத்துடன் உள்ள ஒரு சிக்கல் என்னவென்றால் இந்த மேன் இன் த மிடில் ஆகும் எனவே சேலஞ்சும் ரெஸ்பான்சும் தெளிவான உரையில் அனுப்பப்படுவதால் நடுவில் உள்ள எந்த மனிதனும் சேலஞ்சையும்அதற்கான ரெஸ்பான்சையும் பார்க்க முடியும் என்பதை நினைவில் கொள்க இப்போது சேவையகம் மீண்டும் அதே சேலஞ்சை அனுப்பினால் தாக்குதலை நடத்துபவர் உண்மையில் சாதனத்திற்கு சேலஞ்சை அனுப்பாமல் தாக்குபவரால் அந்த குறிப்பிட்ட சேலஞ்சுக்கு ரெஸ்பான்சை வழங்க முடியும் எனவே பியூஎஃப்களின் மீதான மேன் இன் த மிடில் தாக்குதல்களை தடுக்க தேவைப்படுவது என்னவென்றால் ஒருமுறை பயன்படுத்தப்பட்ட சிஆர்பியைமீண்டும் பயன்படுத்தக்கூடாது அதாவது சேவையகம் உண்மையில் சேலஞ்சை பயன்படுத்தினால் அதனுடன் தொடர்புடைய ரெஸ்பான்சை பெற்றால் இந்த குறிப்பிட்ட நுழைவானது இந்த சிஆர்பி தரவுத்தளத்திலிருந்து செயல்படுத்தப்பட்டவை அல்லது அகற்றப்பட்டவை மற்றும் இதை மீண்டும் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என்பதை குறித்து வைக்கப்பட வேண்டும் எனவே இந்த வழிமுறையில்மேன் இன் த மிடில் தாக்குதலை தடுக்க முடியும் மேன் இன் த மிடில் தாக்குதலின் எதிர்மறையான அம்சம் என்னவென்றால் இது சிஆர்பியின் மறுபயன்பாட்டைத் தடுக்கின்றது அதனால்சிஆர்பி தரவுத்தளத்தின் பக்கமானது விரிவாகப் பெரியதாக இருக்க வேண்டும் சிஆர்பி டேபிள்கள் பொதுவாக தயாரிக்கப்படும் நேரத்தில் உருவாக்கப்படுகின்றன அல்லது சாதனம் நிரப்பப்படுவதற்கு முன்பு தயாரிக்கப்படுகின்றது ஆகவே இந்த குறிப்பிட்ட ஏட்ஜ் டிவைஸ்சின் முழு வாழ்நாளிலும் போதுமான அளவு சேலஞ்ச் மற்றும் அதற்கான ரெஸ்பான்ஸ் அந்த சேவையகத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும் இதனால் வாழ்நாள் முழுவதும் அவ்வப்போதுகுறிப்பிட்ட இடைவெளியில் ஆத்தன்டிகேஷனிற்கு துணைபுரிகிறது எடுத்துக்காட்டாக இந்த ஏட்ஜ் டிவைஸ் நம்மிடம் உள்ளது இது ஒரு தொலை மின் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஏட்ஜ் டிவைசை 3 வருடங்கள் பயன்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஏட்ஜ் டிவைசை ஆத்தன்டிகேட் செய்யஒவ்வொரு நாளும் சேலஞ்ச் மற்றும் அதற்கான ரெஸ்பான்சை சேவையகத்திலிருந்து இந்த ஏட்ஜ் டிவைஸ்சிற்கு அனுப்ப வேண்டும் இதன் பொருள் என்னவென்றால் சிஆர்பி தரவுத்தளத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட ஏட்ஜ் டிவைஸ்சிற்குஆயிரத்துக்கும் மேற்பட்ட சேலஞ்சுகள் மற்றும் ரெஸ்பான்ஸ்கள் இருக்க வேண்டும் ஆகவே ஆத்தன்டிகேஷனின் கால இடைவெளி ஆனது பயன்பாட்டிற்கு பயன்பாடு மாறுபடும் இதை ஒரு தேதியில் ஆத்தன்டிகேஷன்செய்வது என்பது மிகச் சிறியது எனவே ஒவ்வொரு 45 நிமிடங்களுக்கும் ஆத்தன்டிகேஷன்செய்வது என்பது தேவைப்படுகின்றது இதன் விளைவாக நாம் மிகப் பெரிய சிஆர்பி டேபிள்களை பெற நேரிடுகின்றது மேலும் ஒவ்வொரு சிஆர்பி டேபிளும் அந்த குறிப்பிட்ட சாதனத்துடன் தொடர்புடையதாகும் இது உண்மைதான் ஏனென்றால் ஒவ்வொரு சாதனத்துடன் தொடர்புடைய தனிப்பட்ட சேலஞ்ச் மற்றும் அதனுடைய ரெஸ்பான்சுக்கான சி ஆர் பிரெஸ்பான்ஸ் ஆனது ஒவ்வொரு சாதனத்துடன் தொடர்புடையதாகும் ஆகையால் இப்போது விஷயங்கள் மிகவும் மோசமாகிவிட்டன ஏனென்றால் ஒரு சேவையகத்தால் நிர்வகிக்கப்படும் பல சாதனங்கள் நம்மிடம் இருந்தால் சேவையக தரவுத்தளத்தில் சேமிக்க வேண்டிய பல சிஆர்பி டேபிள்கள் இருக்கும் இங்கே உள்ள மற்றுமொரு சிக்கலான அம்சம் என்னவென்றால் சிஆர்பி டேபிள்கள் திருடப்பட்டால் அல்லது சேவையகத்தின் தனியுரிமை மீறப்பட்டால் இந்த சாதனங்களுடன் தொடர்புடைய பியூஎஃப்களின் முழு பாதுகாப்பும் இழக்கப்படும் என்பதாகும் எனவே ஆராய்ச்சியாளர்கள் பல மாற்று நுட்பங்களை முயற்சித்து வருகின்றனர் அங்கு அவர்கள் CRP டேபிள்களின் அளவைக் குறைக்கலாம் அல்லது மாற்றாக பியூஎஃப்கள் பயன்படுத்தப்படும்போது ஆத்தன்டிகேஷனின் செயல்பாட்டில் சிஆர்பிCRP டேபிள்களின் பயன்பாட்டை அகற்ற முயற்சிக்கிறார்கள் எனவே மிகவும் பிரபலமான ஒரு மாதிரி பியூஎஃப்பின் சீக்ரெட் மாடல் என்று அழைக்கப்படுகிறது எனவே இங்கு என்ன நடக்கிறது என்றால்அந்த சாதனங்களை வேறுபடுத்துவதற்கு அந்த சாதனம் உருவாக்கப்படுகின்ற நேரத்தில்பலதரப்பட்ட சேலஞ்ச்களுக்குஅதற்கான ரெஸ்பான்சை பயிற்றுவிக்க வேண்டும் மற்றும் அந்த சேலஞ்ச் ரெஸ்பான்ஸ் ஜோடிகளை தரவுத்தளத்தில் சேமிக்கவேண்டும் இப்படி செய்வதற்கு பதிலாக நாம் சீக்ரெட் மாடல் பியூஎஃப்பை பயன்படுத்தலாம் இங்கு என்ன நடக்கிறது என்றால்உருவாக்குபவர் பியூஎஃப்களின் பண்புகளை தெரிந்துகொண்டு அந்தக் குறிப்பிட்ட பியூஎஃப்பின் ஒரு மாதிரியை உருவாக்குகின்றனர் எடுத்துக்காட்டாக சேவையகம் இந்த ஆர்பிட்டர் பியூஎஃப்களில் உள்ள பல்வேறுபட்ட கேட் டிலேகளுக்கு சேவையகம் ஆனது தரவுத்தளத்தை உருவாக்கும் மேலும் இந்த குறிப்பிட்ட ஆர்பிட்டர் பியூஎஃப்களின்மாதிரியை சேமிக்க வேண்டும் ஏனென்றால் இது நமக்கு தேவைப்படுகின்றது எனவே உண்மையில் இந்த மாதிரி என்ன செய்ய முடியும் என்றால்கொடுக்கப்பட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட சேலஞ்சுக்கு இந்த மாதிரி ஆனது இந்த குறிப்பிட்ட பியூஎஃப்பால் என்ன விதமான ரெஸ்பான்சை அந்த குறிப்பிட்ட சேலஞ்சுக்கு உருவாக்க முடியும் என்ற ஒரு நல்ல மதிப்பீட்டை உருவாக்க முடியும் இங்கு என்ன தேவைப்படுகிறது என்றால்இந்த மாதிரியான பியூஎஃப்ரகசியமாக பாதுகாக்கப்படுகின்றது எப்பொழுதெல்லாம் ஆத்தன்டிகேஷன்தேவைப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த வகையான சாதனம் களமிறக்கப்படுகின்றது இந்த சர்வர் ஆனது ஒரு குறிப்பிட்ட சேலஞ்சை தேர்ந்தெடுத்து அதன் பிறகு இந்த குறிப்பிட்ட மாதிரியான பியூஎஃப்க்கு அதை உபயோகப்படுத்தி அந்த குறிப்பிட்ட சேலஞ்சுக்கு எதிர்பார்க்கப்படும் ரெஸ்பான்ஸை உருவாக்குகின்றது அதன் பிறகு இந்த குறிப்பிட்ட சாதனத்திற்கு சேலஞ்சைஅனுப்பி அதற்கான ரெஸ்பான்ஸை பெறுகின்றது பின்னர் இந்த குறிப்பிட்ட ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரியான எதிர்பார்க்கப்படும் ரெஸ்பான்ஸ் உடன் ஒப்பிட்டு அதாவது நமக்கு சாதனத்திலிருந்து கிடைத்த உண்மையான ரெஸ்பான்ஸ் எதிர்ப்பார்த்த ரெஸ்பான்ஸ் இவற்றுக்கு இடையிலான குறிப்பிடத்தக்க ஒற்றுமையைப் பயன்படுத்தி அந்த சாதனத்தை ஆத்தன்டிகேட் செய்ய முடியும் இப்போது இது மிகவும் நன்றாக வேலை செய்கிறது குறிப்பாக பியூஎஃப்சுவிட்சில் இந்த பியூஎஃப்பின்ரகசிய மாதிரியை தயாரிக்கப்பட்ட நேரத்தில் பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு வழியை நாங்கள் உண்மையில் வடிவமைக்கிறோம் ஆயினும்கூட இந்த நுட்பத்திற்கு இன்னும் ஒரு வரம்பு உள்ளது வரம்பு என்னவென்றால் இந்த பியூஎஃப் மாடலை இன்னும் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் மேலும் இது மிகவும் ரகசியமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த மாதிரி தொலைந்துவிட்டதால் எந்தவொரு தாக்குபவரும் சேவையகத்திலிருந்து அந்த ஏட்ஜ் டிவைஸ்சிற்கு அனுப்பப்படும் சேலஞ்சுக்குள் நுழைந்து அந்த திருடப்பட்ட மாதிரியைப் பயன்படுத்துவார்கள் மற்றும் அந்த குறிப்பிட்ட சேலஞ்சுக்கு இந்த ரெஸ்பான்ஸை வழங்குவார்கள் இதில் தாக்குதல் இயந்திரம் உண்மையில் பியூஎஃப் இல்லாமல் அங்கீகரிக்கப்படலாம் எனவே ஆராய்ச்சி செய்யப்பட்ட பப்ளிக் மாடல் பியூஎஃப் போன்ற பிற படைப்புகள் உள்ளன எனவே இந்த பப்ளிக் மாடல் பியூஎஃப்கள் மிகவும் ஒரே மாதிரியாக செயல்படுகிறது எனவே பல்வேறு கேட் டிலேகளைப் பயன்படுத்தி உருவாக்கப்பட்டு சேவையகத்தில் இருக்கும் தரவுத்தளத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள பியூஎஃப்க்கான மாடல் இரகசியமாக இருக்க வேண்டியதில்லை எனவே உண்மையில் இங்கு இருக்கும் உண்மை என்னவென்றால் சரியான பியூஎஃப்பை வைத்திருக்கும் உண்மையான சாதனத்திற்கு அனுப்பப்படும் ஒரு குறிப்பிட்ட சேலஞ்சுக்கான ரெஸ்பான்ஸைப் பெறுவது சில நானோ விநாடிகளை எடுக்கும் எனவே சாதனத்திற்கு ஒரு சேலஞ்ச் அனுப்பப்பட்டால்இந்த சாதனம் பியூஎஃப்பை பெற்றிருந்தால் அந்த சேவையகம் மிக விரைவாக ரெஸ்பான்ஸைப் பெறும் மறுபுறம் ஒரு தாக்குபவர் உண்மையில் பியூஎஃப்பின்இந்த குறிப்பிட்ட மாடலின் நகலைப் பெற்றிருந்தால் சேலஞ்சை அனுப்புவதும் இந்த பப்ளிக் மாடலை அடிப்படையாகக் கொண்ட மாடலைக் கணக்கிடுவது போன்றவைகளுக்கு சிறிது நேரம் எடுக்கும் எனவே சேலஞ்சை அனுப்புவதற்கும் தாக்குதல் சாதனத்திலிருந்து ரெஸ்பான்ஸைப் பெறுவதற்கும் இடையிலான தாமதம் கணிசமாக இருக்கும் ஆகையால்இந்த வகையான ஆதென்டிகேஷன்எதனைப் பரிந்துரைக்கிறது என்றால் தாக்குபவர் ஒரு சீரற்ற சேலஞ்சைத் தேர்ந்தெடுப்பது இந்த பியூஎஃப்புக்குஇந்த பப்ளிக் மாடலைப் பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட சேலஞ்சுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற ரெஸ்பான்ஸ் என்ன என்பதைப் பெறுகின்றோம் பின்னர் சாதனத்திற்கு சேலஞ்சை அனுப்புவதற்கும் அதற்கான ரெஸ்பான்ஸைப் பெறுவதற்கும் எடுக்கப்பட்ட நேரத்தையும் இது குறிப்பிடுகிறது இப்போது இங்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற நேரமானது ஒரு குறிப்பிட்ட த்ரசோல்டை விட அதாவது இங்கு டி ஜீரோஎன்று எடுத்துக் கொள்ளப்படுகின்றது இதைவிட அதிகமாக இருந்தால் இந்த ரெஸ்பான்ஸ் ஆனது தீங்கிழைக்கும் சாதனத்திலிருந்து அல்லது தாக்குதல் சாதனத்திலிருந்து பெறப்பட்டது என்று கருதப்படுகிறது மேலும் அது புறக்கணிக்கப்படுகிறது மற்றும் ஆத்தன்டிகேஷன் எதுவும் செய்யப்படவில்லை மறுபுறம் ரெஸ்பான்ஸை பெறுவதற்கான நேரம் ஒரு குறிப்பிட்ட த்ரசோல்டு மதிப்பை விட மிகக் குறைவாக இருந்தால் சேவையகம் இந்த பியூஎஃப் மாதிரியிலிருந்து பெறப்பட்ட எதிர்பார்த்த ரெஸ்பான்சுடன் அந்த ரெஸ்பான்ஸை சரிபார்க்கும் மேலும் நாம் எதிர்பார்க்கும் ரெஸ்பான்சுக்கு கிடைக்கப்பட்ட ரெஸ்பான்ஸ் நெருக்கமாக இணைக்கப்பட்டிருந்தால் பின்னர் அந்த சாதனம் ஆத்தன்டிகேட் செய்யப்படுகின்றது இந்த குறிப்பிட்ட நுட்பத்தை பயன்படுத்தும்போது மற்றபிற காரணிகளான நெட்வொர்க் டிலே மற்றும் ரவுடிங் டிலே போன்றவைகள் கருத்தில் கொள்ளப்படவில்லை இந்த நுட்பமானது மிகச்சிறிய கணினி அமைப்புகளை கொண்டுள்ள மிகச்சிறிய லோக்கல் நெட்வொர்க்கில் நன்றாக வேலை செய்யும் கணிசமான அளவு ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கும் மற்றொரு நுட்பம் ஹோமோமார்பிக் என்கிரிப்ஷன் எனப்படும் ஒன்றைப் பயன்படுத்துவது இதைப் பயன்படுத்தி சாதனத்தில் இருக்கும் இந்த குறிப்பிட்ட பியூஎஃப்புக்காக உருவாக்கப்படும் சேலஞ்ச் மற்றும் ரெஸ்பான்ஸ் ஜோடிகள் என்கிரிப்ஷன் செய்யப்பட்டு நம்பகமற்ற சூழலில் சேமிக்கப்படுகின்றன ஹோமோமார்பிக் என்கிரிப்ஷனைப் பயன்படுத்துவதற்கான அடிப்படை நோக்கம் என்னவென்றால்இப்போது குறிப்பிட்ட ரெஸ்பான்ஸை சரி பார்க்கும் போது என்கிரிப்டட் தரவுகளிலிருந்து மட்டுமே செய்ய முடியும் இது எதைக் குறிக்கிறது என்றால் சேவையகமானது ஒரு குறிப்பிட்ட நிரலை என்கிரிப்டட் சிஆர்பி தரவுத்தளத்தில் உள்ளஇந்த நம்பகமற்ற கிளவுடில் செயல்படுத்துகின்றது என்பதாகும் சிஆர்பி தரவுத்தளத்தை டிகிரிப்ட் செய்யாமல்இந்த குறிப்பிட்ட ரெஸ்பான்ஸ் ஆனது அங்கீகரிக்கப்பட்டதா அல்லது அங்கீகரிக்கப்படாத என்பதனை பெறமுடியும் எனவே வழக்கம்போல இந்த குறிப்பிட்ட மாடலில் உண்மையில் இந்த சேவையகமானது இந்த ஏட்ஜ் டிவைஸ்சிற்கு குறிப்பிட்ட சேலஞ்சை அனுப்புகிறது அதனுடன் தொடர்புடைய ரெஸ்பான்ஸைப் பெறுகிறது இது பெரும்பாலும் பியூஎஃப்பினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று மற்றும் இந்த ரெஸ்பான்ஸ் நம்பத்தகாத சூழலுக்கு அனுப்பப்படும் இது ஒரு வழக்கமான பயன்படுத்தப்படும் கிளவுட் கம்ப்யூட்டிங் என்விரான்மென்ட் இந்த நம்பத்தகாத சூழலில்ஹோமோமார்பிக் என்கிரிப்ஷன் நுட்பமானது இடம்பெற்றுள்ளது பின்னர் இது இந்த என்கிரிப்டட் தரவுத்தளத்தில் வேலை செய்கிறது அதன் பிறகு இந்த குறிப்பிட்ட ரெஸ்பான்ஸ்உண்மையில் தரவுத்தளத்தில் சேமிக்கப்பட்டுள்ள ரெஸ்பான்சா என்பதை உறுதிப்படுத்துகிறது இந்த வழியில் இந்த கிளவுட் நம்பத்தகாததாக இருந்தாலும்ஹோமோமார்பிக் என்கிரிப்ஷன் இடம்பெற்றுள்ளதால் தரவுத்தளத்தின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகின்றது இப்போது இது பியூஎஃப்பில் உள்ள சிஆர்பி சிக்கலைத் தீர்ப்பதற்கான ஒரு நல்ல தீர்வாகத் தெரிகிறது உண்மையில் இந்த ஹோமோமார்பிக் என்கிரிப்ஷனை நடைமுறைக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பு இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் உள்ளன காரணம் என்னவென்றால் என்கிரிப்டட் தரவுத்தளத்தைப் பயன்படுத்தி என்கிரிப்ட் ரெஸ்பான்ஸ்களை உண்மையில் சரி பார்க்கும் போதுஇன்னும் கணிசமான நேரம் எடுக்கும் இந்த நேரத் தேவைகளைக் குறைப்பதற்காக நிறைய ஆராய்ச்சிகள் உண்மையில் நடைபெறுகின்றன பியூஎஃப் குறித்த வீடியோ விரிவுரைகளை முடிவுக்கு கொண்டுவர இருக்கின்றோம் பலதரப்பட்ட கிரிப்டோகிராஃபிக் நுட்பமான ஆத்தன்டிகேஷன் சீக்ரெட் கீ ஜெனரேஷன் மற்றும் பல ஆகியவைகளை பெற பியூஎஃப்ஆனது மிகச்சிறந்த தொழில்நுட்பம் அல்லது வழிமுறையாகும் மிகச் சிறிய பிங்கர் பிரிண்ட்இதைக்கொண்டு ஒரு சாதனத்தில் ஒரு பியூஎஃப் இருந்தால் அந்த குறிப்பிட்ட சாதனத்தை குளோன் செய்ய முடியாது என்பது உறுதி செய்யப்படுகிறது அனலாக் பியூஎஃப்கள் சென்சார் பயன்படுத்தும் பியூஎஃப்கள் போன்ற புதிய பியூஎஃப்களை உருவாக்க நிறைய ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக்கொண்டிருக்கின்றன சிஆர்பி சிக்கலைத் தீர்ப்பதில் இன்னும் ஒரு பெரிய சிக்கல் உள்ளது சிஆர்பிடேபிள்களைஉண்மையில் எவ்வாறு தாக்கலாம் மற்றும் இதனால் எவ்வாறு செயல்திறன் மற்றும் நினைவக சேமிப்பிடத்தை குறைக்க முடியும் என்பதில் பெரிய சிக்கல் உள்ளது மாடல் பில்டிங் அட்டாக்ஸ் இந்த வகையான தாக்குதல்கள் நடைமுறை செயல்பாடுகளில் பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்களில் பியூஎஃப்களின் பயன்பாட்டை தடைசெய்கின்றது இது பியூஎஃப்களின் முக்கிய குறைபாடுகளில் ஒன்று எனவே ஒரு மாதிரியானமாடல் பில்டிங் அட்டாக்ஸ் தாக்குதலுக்குள் என்ன நடக்கிறது என்றால் உங்களிடம் ஒரு சேவையகம் மற்றும் சாதனம் உள்ளது என்று நீங்கள் கருத்தில் கொள்ளலாம் மேலும் இந்த சாதனம் ஒரு பியூஎஃப்பைக் கொண்டுள்ளது மற்றும் குறிப்பிட்ட காலப்பகுதியில் சேவையகம் சேலஞ்சுகளை அனுப்புகிறது மற்றும் ரெஸ்பான்ஸைப் பெறுகிறது இப்போது ஒரு பாசிவ் லிஸ்னர் இருக்கிறார் மேலும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் அந்த பியூஎஃப்புக்கு அனுப்பப்படுகின்ற சேலஞ்சையும் ரெஸ்பான்ஸையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் பின்னர் மெஷின் லேர்னிங் தொழில்நுட்பம் அல்லது மாடல் பில்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட பியூஎஃப்புக்கு காண மாதிரியை உருவாக்குகின்றார் இப்போது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அங்கீகாரங்கள் முடிந்தபின் ஒரு குறிப்பிட்ட சேலஞ்சுக்கு தாக்குபவர் அந்த பியூஎஃப்புக்கானமாதிரியைப் பயன்படுத்தலாம் இந்த பியூஎஃப்ஆனதுஉண்மையில் இந்த ஒரு குறிப்பிட்ட சேலஞ்சுக்காக உருவாக்கப்பட்டது அதற்காக அமைக்கப்பட்டது ஆகவே இந்த வகையான வழிமுறையில் ஆத்தன்டிகேஷன்ஆனது மீறப்படுகின்றது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஏனெனில் தற்போதைய பியூஎஃப்பை பயன்படுத்தாமல் தாக்குபவர் சேலஞ்சுகளுக்கு சரியான ரெஸ்பான்ஸ்களை வழங்க முடியும் பியூஎஃப்பின்மற்றொரு பெரிய சிக்கல் என்னவென்றால் எடுத்துக்காட்டாக ஒரு கம்ப்பியூட்டேஷனை சேதப்படுத்துவது உதாரணமாகபியூஎஃப் கம்ப்பியூட்டேஷன் நடக்கும்போது தாக்குபவர் உண்மையில் சாதனத்தைப் பிடிக்க முடியும் மற்றும் சாதனத்தில் செயல்பாட்டைக் கையாள முடியும் அதாவதுபவர் அல்லது கிரவுண்ட் பிளேன் சைனூசாய்டல்அலைகளின் வலிமையைப் பயன்படுத்திபின்னர் பியூஎஃப்பின் ரெஸ்பான்ஸை மாற்றலாம் எனவே பியூஎஃப் ரெஸ்பான்ஸ் ஆனதுஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அப்பால் மாற்றப்பட்டால் ஆத்தன்டிகேஷன் ஆனது தோல்வியடையும் ஏனெனில் சிஆர்பி டேபிளில் சேமிக்கப்பட்டுள்ள ரெஸ்பான்ஸ் மற்றும் பியூஎஃப் வன்பொருளால் பெறப்பட்ட ரெஸ்பான்ஸ் இவை இரண்டுக்கும் அதிகமான வேறுபாடு இருப்பதை சேவையகத்தால் கண்டுபிடிக்க முடியும் அதிக அளவு பொருந்தாத தன்மையைக் கண்டுபிடிக்கும் இதனால்சர்வீஸ் அட்டாக் மறுக்கப்படுகின்றது அதாவதுஅங்கு தாக்குதல் நடத்துபவர் ரெஸ்பான்ஸ் என்ன என்பதைக் தெரிந்து கொள்வதைவிட சாதனம் அங்கீகரிக்கப்படுவதைத் தடுக்க வேண்டும் என்பதே முதன்மையாகக் கருதப்படுகிறது ஆயினும்கூட இந்த பியூஎஃப்களை பயன்படுத்தி லைட் வெயிட் ஆத்தன்டிகேஷன் இந்த சாதனங்களுக்கு வழங்க முடியும் மேலும் எதிர்காலத்தில் இந்த சாதனங்களில் நிறைய வடிவங்களில் பயன்படுத்தப்படுவதைக் காண்போம் மேலும் இந்த சாதனங்கள் குளோன் செய்யப்படாது இதில் எந்த சீக்ரெட் கீயும் தேவையில்லை என்பதை உறுதி செய்யும் மற்றும் பல